சென்ற வகுப்பில் விரிசல் வளர்ச்சிக்குண்டான மெக்கானிசம்ஸ் மற்றும் பிராக்சர் மெக்கானிசம்ஸ் ஆகியவற்றை நான் பட்டியலிட்டேன் அதில் பெட்டிக் விரிசல் வளர்ச்சியின் வடிவமைப்பு பற்றி விரிவாக காண்போம் ஒரு மாணவர் என்னிடம் வந்து ஆரம்ப நிலையிலேயே விரிசலானது 45 டிகிரி கோணத்தில் வளருமா என்று கேட்டார் இப்படி ஒரு முடிவுக்கு நீங்கள் வரக்கூடாது இந்த வகுப்பின் பாடத்தை தொடங்குவதற்கு முன்னால் அந்த சந்தேகத்தை தெளிவு படுத்த விரும்புகிறேன் பெட்டிக் விரிசல் வளர்ச்சியின் வடிவமைப்பு பற்றி நினைவு கூறலாம் அதில் நான் என்ன குறிப்பிட்டேன் விரிசலின் முனையில் அதிக ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதால் அங்கே பிளாஸ்டிக் டெபார்மேஷன் உருவாகிறது அதன் பங்களிப்பு என்ன அதாவது பிளாஸ்டிக் டெபார்மேஷன் ஏற்பட்டால் ஷியர் ஸ்ட்ரெஸ் காரணமாக அணுத்தளங்கள் நழுவுகின்றன எளிய இழுவிசை பரிசோதனையில் கப் மற்றும் கோன் பிராக்சர் பற்றியும் அங்கே ஷியர் லிப் 45 டிகிரி கோணத்தில் ஏற்படுவதையும் விரிவாக பார்த்தோம் இவை அனைத்தும் மைக்ரோஸ்கோப்பிக் அளவில் நிகழ்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொள்வதற்காக அதிக அளவில் உருப்பெருக்கம் செய்யப்பட்டுள்ளது எனவே விரிசல் இருக்கும் பொழுது அங்கே நழுவுதல் நிகழ்கிறது பெட்டிக் பெடிக் விரிசல் எவ்வாறு வளர்கிறது என்பதை இயங்குபடம் மூலமாகவும் கண்டோம் இது விரிசலின் முன்னேற்ற செயல்முறையை குறிக்கிறது இங்கே மைக்ரோஸ்கோப்பிக் மாடல் உள்ளது அதில் விரிசலின் முனை மழுங்கியுள்ளதை மாக்ரோஸ்காபிக் முறையில் காணலாம் மைக்ரோஸ்கோப்பிக் அளவில் 2 மைக்ரான் இடைவெளியில் 4 அல்லது 5 ஸ்ட்ரியேஷன்ஸ் இருப்பதைக் காணலாம் இது மைக்ரான் அளவில் இருந்தாலும் உருப்பெருக்கம் செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு உருப்பெருக்கம் செய்யும் போது அதில் உள்ள விவரங்களை நாம் நன்றாக பார்க்க முடியும் தளங்கள் நழுவுவதை 45 டிகிரி கோண அளவில் இங்கே நாம் காணலாம் விரிசலின் மீது விசை செயல்படும் போது அதன் முனை மழுங்கி விடுகிறது விசையை நீக்கும் பொழுது அது மீண்டும் கூராகிறது இவ்வாறு தொடர்ந்து நிகழும் திறப்பு மற்றும் மூடுதல் காரணமாக அந்த உலோகத்தில் ஸ்ட்ரியேஷன்ஸ் போன்ற வடிவம் தெரிகிறது இங்கே அனைத்தும் மைக்ரோஸ்கோப்பிக் அளவில் நிகழ்வதை நீங்கள் உற்று நோக்க வேண்டும் விரிசலானது தானாகவே ஒரு நேர்கோட்டில் முன்னேற்றம் அடைகிறது இது எவ்வாறு நிகழ்கிறது இந்த வகையான செயல்முறையைப் பார்ப்பதற்கான சாத்தியம் என்ன என்பதை இங்கே காட்சிப்படுத்துகிறேன் எனவே விரிசலானது ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளிக்கு எவ்வாறு முன்னேற்றம் அடைகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இங்கே அதன் வடிவமைப்பு உள்ளது ஒரு உலோகத்தின் தன்மைகளைப் பற்றி அதிகம் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள புதிய வடிவமைப்புகளை நாம் உருவாக்க முடியும் அதன் மூலம் ஒவ்வொரு பெடிக் சைக்கிளுக்கு பிறகு விரிசல் எவ்வாறு பெரிதாகிறது என்பதை நாம் காணலாம் இந்த நிகழ்வின் போது அதன் வடிவமைப்பில் மைக்ரோ அளவில் சில குறியீடுகள் உண்டாகின்றன எனவே இந்த வடிவமைப்பை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் டக்டைல் உலோகத்தில் விரிசல் 45 டிகிரி கோணத்தில் வளராது என்று நினைக்க வேண்டாம் இந்த பாடத்தின் இறுதியில் பல்வேறு கோட்பாடுகள் மூலம் அளிக்கப்படும் விசையின் தன்மைகளுக்கு ஏற்ப விரிசல் எந்த கோணத்தில் வளர்கிறது என்று நாம் பார்க்கலாம் இது மாக்ரோஸ்காபிக் வழிமுறையாகும் நாம் இப்பொழுது மைக்ரோஸ்கோப்பிக் அளவில் கலந்துரையாடுகிறோம் இவை இரண்டையும் நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் அனைவரும் பொறியாளர்கள் பொறியியல் வரைபடத்தில் நீங்கள் அதிக பயிற்சி பெற்று இருப்பீர்கள் அதனால் காட்சிப்படுத்துதலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எனவே மைக்ரோஸ்கோப்பிக் அளவில் என்ன நிகழ்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் விசை தொடர்ந்து அளிக்கப்பட்டு பிறகு நீக்கும் பொழுது விரிசல் வேகமாக முன்னேறுகிறது மற்றும் அங்கே பிளாஸ்டிக் டீபர்மேஷன் உண்டாகி அதன் முனை மழுங்கடிக்கப்படுகிறது இந்த இயங்குபடம் இதைதான் காட்ட முயற்சிக்கிறது முதலில் விரிசலின் முனை மழுங்கடிக்கப்பட்டு பிறகு கூராகிறது இது தொடர்ந்து நடைபெறுவதால் ஒரு நேர் கோட்டில் விரிசல் முன்னேறி வளருகிறது ஆனால் இது 45 டிகிரி கோண அளவில் வளர்வதில்லை ஸ்ட்ரெஸ் கொரோஷின் கிராக்கிங் ஸ்ட்ரெஸ் கொரோஷின் கிராக்கிங் பற்றிய கலந்துரையாடலை நாம் தொடங்கலாம் சென்ற வகுப்பில் அரிப்பின் காரணமாக விரிசல் எவ்வாறு வளர்கிறது என்று பார்த்தோம் இது ஒரு இன்டர்கிரனுளர் விரிசல் வளர்ச்சி என்று மைக்ரோக்ராப் மூலம் கண்டோம் மேலும் இது மூன்று மெக்கானிசத்தின் வழிமுறையில் வளரும் என்று பார்த்தோம் ஒன்று ஆக்டிவ் பாத் டிசலூஷன் இரண்டாவதாக ஹைட்ரஜன் எம்பிரிட்டில்மெண்ட் மற்றும் மூன்றாவதாக பிலிம் இன்டியூஸ்ட் கிளீவேஜ் இவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக பார்க்கலாம் இந்த விளக்க உரைகள் மீது நீங்கள் கவனமுடன் குறிப்பு எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆக்டிவ் பாத் டிசலூஷன் இங்கே என்ன நிகழ்கிறது ஆக்டிவ் பாத் டிசலூஷன் செயல்முறையில் அணுக்களின் எல்லையில் வீழ்ப்படிவு காரணமாக சிதைவு உண்டாகிறது அதிக ஸ்ட்ரெஸ் அளிக்கும் பொழுது விரிசல் திறக்கிறது அதனால் வீழ்ப்படிவுகள் விரிசலின் நுனியிலிருந்து எளிதில் பரவ அனுமதிக்கிறது இதனால் விரிசலின் நுனி மேலும் சிதைக்கப்படுகிறது இந்நிலையில் பெட்டிக் விசை செயல்படும் பொழுது விரிசல் பெரிதாகிறது எனவே இந்த செயல்முறையில் விரிசலானது அரிப்பின் காரணமாக பெரிதாகிறது அரிக்கும் சூழ்நிலையுடன் நிலைத்த ஸ்டிரஸ் செயல்படும் பொழுது விரிசல் பெரிதாவதை காணலாம் இந்த செயல்முறையின் மூலம் ஆஸ்டெனிடிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போன்ற சில உலோகங்கள் சிதைக்கப்படுகின்றன மற்றும் இங்கே என்ன நிகழ்கிறது அணுக்களின் எல்லையில் வீழ்ப்படிவு காரணமாக சிதைவு உண்டாகிறது என்று நாம் பார்த்தோம் ஆஸ்டெனிடிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உலோகத்தில் அணுக்களின் எல்லையில் குரோமியம் கார்பைட் வீழ்ப்படிவு உண்டாகிறது எனவே SCC ல் விரிசலானது அணுக்களின் எல்லை வழியே குறுக்கும் நெடுக்குமாக வளர்கிறது மைக்ராஸ்கோப்பிக் அளவில் அது குறுக்கும் நெடுக்குமாக உள்ளது ஆனால் மாக்ரோஸ்காபிக் அளவில் வேறு ஒரு வடிவத்தைக் கொண்டுள்ளது எனவே மைக்ராஸ்கோப்பிக் அளவில் என்ன நிகழ்கிறது மாக்ரோஸ்காபிக் அளவில் என்ன பார்க்கிறோம் என்பதை குழப்பிக்கொள்ள வேண்டாம் நீங்கள் அனைவரும் பயிற்சி பெற்ற பொறியாளர்கள் எனவே உங்களால் நன்றாக வேறுபடுத்தி பார்க்க முடியும் ஹைட்ரஜன் எம்பிரிட்டில்மெண்ட் ஹைட்ரஜன் சிதைவு என்பது அடுத்த செயல் முறையாகும் ஸ்டிரஸ் கரோஷன் கிராகிங் காரணமாக விரிசல் வளர்வதற்கு இது மற்றுமொரு வழியாகும் ஹைட்ரஜன் சிதைவு செயல்முறையில் இரும்பின் இளகும் தன்மை மற்றும் உறுதி ஆகியவை இழக்கப்படுகிறது இது எதனால் ஏற்பட்டது ஹைட்ரஜன் மற்றும் மீத்தேன் வாயுவின் உள் அழுத்தம் உருவாவதால் சிறிய விரிசல்கள் ஏற்பட்டு இரும்பின் இளகும் தன்மை மற்றும் உறுதி ஆகியவை இழக்கப்படுகிறது இவை எங்கே உருவாகின்றன இங்கே மீண்டும் அணுக்களின் எல்லைப்பகுதி பாதிக்கப்படுகிறது SCC ன் தனித்துவம் என்ன அணுக்களின் எல்லைப்பகுதி பலவித மெக்கானிசம் மூலம் பாதிக்கப்படுகிறது வீழ் படிவு ஆக்டிவ் பாத் டிசோலியேசன் ஹைட்ரஜன் சிதைவு ஆகியவற்றினால் ஹைட்ரஜனின் உள் அழுத்தம் உருவாக்கப்பட்டு சிறு சிறு விரிசல் ஏற்படுகிறது இந்த ஹைட்ரஜன் எங்கிருந்து வருகிறது துருப்பிடித்தல் போன்ற அரிக்கும் எதிர்விளைவுகளால் இது உருவாக்கப்படலாம் இது மிகவும் பொதுவான ஒன்றுகேதோட் பாதுகாப்பு மற்றும் எலக்ட்ரோபிளேட்டிங் போன்றவற்றாலும் உருவாகும் பொதுவாக அரிப்பைத் தடுக்க நீங்கள் இதைச் செய்வீர்கள் ஆனால் அவை தீங்கு விளைவிக்கும் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அணு உலைகளில் ஆக்சிஜனை நீக்குவதற்காக குளிரூட்டியில் ஹைட்ரஜன் சேர்க்கப்படும் அந்த சூழ்நிலையில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் இது ஆக்சிஜனை நீக்கினாலும் ஹைட்ரஜன் சிதைவை உண்டாக்குகிறது அதை பயன்படுத்துவதனால் ஒரு நன்மையும் ஒரு தீமையும் உள்ளது இரட்டிப்பு நிலை எப்போதும் இருக்கும் ஒன்று எப்போதும் நல்லது அல்லது ஒன்று எப்போதும் கெட்டது போன்ற எதுவும் இல்லை நீங்கள் எப்போதும் இந்த இரண்டின் கலவையை பெற்றிருப்பீர்கள் சிறிய அளவிலான ஹைட்ரஜன் காரணமாக சிதைவு ஏற்படுகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் பெரிய அளவிலான ஹைட்ரஜன் மூலமாகத்தான் சிதைவு ஏற்பட வேண்டும் என்று இல்லை சிறிய அளவே சிதைவு ஏற்படுவதற்கு போதுமானது ஹைட்ரஜன் உட்புகுத்தலுக்கு ஃபெரிடிக் இரும்பு மிகவும் எளிதில் பாதிக்கப்படுகின்றது அதே வேளையில் ஆஸ்டெனிடிக் உலோகக்கலவைகள் பெரும்பாலும் ஹைட்ரஜனின் விளைவுகளை எதிர்க்கிறது இந்த முடிவுகள் ஒரு விதத்தில் நன்மையே அதாவது அரிக்கும் சுற்றுச்சூழல் இருக்குமாயின் ஆக்டிவ் பாத் டிசோலியேசன் மூலம் விரிசல் வளர்ச்சிக்கான வாய்ப்பு உள்ளது பின்னர் அதற்கு பொருத்தமான இரும்பின் தரத்தைப் உபயோகப்படுத்த வேண்டும் ஒருவேளை ஹைட்ரஜன் உட்புகுத்தல் ஏற்படுமாயின் அங்கே ஆஸ்டெனிடிக் இரும்பை பயன்படுத்த வேண்டும் எனவே தகுந்த உலோகத்தின் மூலம் அந்த அமைப்பை வடிவமைத்தால் இது போன்ற சிக்கல்களை குறைக்கலாம் மேற்கண்ட விவரங்களை குறித்துக் கொள்ள உங்களுக்கு போதுமான நேரம் இருந்தது என்று நினைக்கிறேன் எனவே ஹைட்ரஜன் வெளியிலிருந்து வருவதில்லை துருப்பிடித்தல் போன்ற அரிக்கும் செயல்முறைகள் கேதோட் பாதுகாப்பு மற்றும் எலக்ட்ரோபிளேட்டிங் காரணமாக உருவாகிறது ஆனால் அணு உலைகளில் ஆக்சிஜனை வெளியேற்றுவதற்காக குளிரூட்டியுடன் சேர்க்கப்படுகின்றன பிலிம் இன்ட்யூஸ்ட் கிளீவேஜ் SCC ஆனது பிலிம் இன்ட்யூஸ்ட் கிளீவேஜ் மூலமாகவும் உருவாகிறது பிரிட்டல் பிலிம் மீது உருவான விரிசல் டக்டைல் உலோகத்தின் மீதும் ஊடுருவும் ஆனால் மழுங்கல் காரணமாக நிறுத்தப்படலாம் பிளாஸ்டிக் டெபார்மேஷன் காரணமாக விரிசல் மழுங்குவது பிராக்ச்சர் மெக்கானிக்கஸில் நன்மையே என்று நான் கூறியுள்ளேன் அரிப்பு சூழ்நிலையில் உலோகத்தின் மீது பூசப்படும் முலாம் பிரிட்டில் தன்மை உடையது எனவே மேற்பரப்பில் விரிசல் உண்டாகி ஊடுருவுகிறது இங்கே என்ன நிகழும் விரிசல் ஏற்பட்டால் அங்கே பிரிட்டில் பிலிம் உருவாகும் ஒருவேளை இந்த பிரிட்டில் பிலிம் அரிப்பின் காரணமாக தோன்றி இருந்தால் மழுங்கடிக்கப்பட்ட விரிசலின் நுனியில் பிரிட்டில் முலாம் உருவாகும் செயல்பாட்டின் போது அரிப்பு காரணமாக விரிசல் வளர்கிறது வெற்றிகரமான பொறியியல் என்பது தோல்விமுறிவை உற்றுநோக்கி அதன் காரணத்தை கண்டறிந்து வடிவமைப்பில் மேம்பாடுகள் அல்லது மாற்றங்கள் செய்து அல்லது உலோகத்தை மாற்றி தோல்வி முறிவை தடுப்பதே ஆகும் 1985 ல் சுவிச்சர்லாந்தில் நீச்சல் குளத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டது 13 வருட செயல்பாட்டிற்கு பிறகு அதன் கூரை முறிந்து விழுந்தது அதில் 12 பேர் கொல்லப்பட்டனர் மனித உயிர்களுக்கு மதிப்பளித்து அவர்கள் இந்த விபத்தை சவாலாக ஏற்றுக்கொண்டு அதன் காரணத்தை ஆராய்ந்தார்கள் அதன் கூரை ஆஸ்டெனிடிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூலம் தாங்கிப்பிடிக்கப்பட்டிருந்தது பகுப்பாய்வின் முடிவில் இந்த விபத்திற்கு காரணம் ஸ்ட்ரெஸ் கொரோசின் கிராக்கிங் என்று கண்டுபிடிக்கப்பட்டது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தன்மைகள் என்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எளிதில் துருப்பிடிக்காது மைல்டு ஸ்டீல் பயன்படுத்தினால் அது எளிதில் அரிக்கப்பட்டு துருப்பிடித்துவிடும் எனவே ஒரு சாதாரண அரிக்கும் சூழலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பயன்படுத்தினால் அது அரிக்கப்படாது ஆனால் இந்த விபத்தில் என்ன நிகழ்ந்தது இங்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மீது இழுவிசை செயல்பட்டது மற்றும் அவை கூரையின் எடையை தாங்கின எனவே கூரையின் எடை மற்றும் அரிக்கும் சூழல் இவை இரண்டும் சேர்ந்து ஸ்ட்ரெஸ் கொரோசின் கிராக்கிங் காரணமாக விரிசல் வளர்வதற்கு வழிவகுத்தது எனவே சரியான ஸ்டீல் வகையை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இந்த மாதிரியான சிக்கல்களை தவிர்க்கலாம் அல்லது குறைக்கலாம் நீச்சல் குளம் என்பது அரிப்பு ஏற்படுவதற்கு ஏற்ற சூழல் ஆகும் ஆனால் அதை நாம் உணராமல் நீச்சல் அடித்து மகிழ்கிறோம் வெளிநாடுகளில் வெப்பநிலை பூஜ்ஜியத்தை விட குறைவான அளவை எட்டுவதால் நோயைத் தடுக்க நீச்சல் குளங்களை சூடாக்க வேண்டும் மற்றும் தண்ணீரில் குளோரின் சேர்ப்பார்கள் எனவே அரிப்பு ஏற்படுவதற்கு இது தக்க சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறது கட்டமைப்பு பகுப்பாய்வுக் கண்ணோட்டத்தில் பார்த்தோமேயானால் கட்டிட சூழலில் உட்புற நீச்சல் குளம் என்பது அதிக அளவில் அரிப்பு ஏற்படும் ஒரு முக்கிய இடமாகும் இது மாதிரியான சூழலில் சிக்கல் ஏற்படும் என்று தெரிந்திருந்தால் நீச்சல் குளத்தில் இருக்கும் அமைப்பிற்கு தகுந்த உலோகத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும் பல நீச்சல் குளங்களில் உலோகத்தால் செய்யப்பட்ட குளக்கரை சாதனங்களை பார்த்திருப்பீர்கள் அவை எடையை தங்குவதில்லை மாறாக ஒரு பிடிமானத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது நீச்சல் குளத்தில் இறங்கி பிறகு வெளியே வந்தாலும் அதற்கு எதுவும் நடக்காது ஒருவேளை கூரை இருந்தால் அது சுமையை தாங்க துணைபுரிகிறது மற்றும் தோல்விக்கு காரணமான அரிக்கும் சூழலிலும் உள்ளது இரண்டிற்கும் இடையிலான வேறுபாட்டை நாம் வேறுபடுத்தி புரிந்துகொள்ள வேண்டும் எனவே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் கிருமி நீக்கம் செய்யப் பயன்படுத்தப்படும் கலவைகளைக் கொண்ட குளோரின் வளிமண்டலம் வழியாக குளத்திலிருந்து மேற்பரப்புகளுக்கு பரவுகிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தண்டுகள் கூரையை தாங்கி பிடிப்பதால் அவற்றின் மீதும் குளோரின் சேர்மங்கள் படிகின்றன இவை அதிக அரிப்பை ஏற்படுத்தி பிலிம் இன்ட்யூஸ்ட் கிளீவேஜ் வாயிலாக SCC ஐ ஏற்படுத்துகிறது ஸ்டைன்லஸ் ஸ்டீல் உலோகத்திணை நீச்சல் குளங்களிலும் குளக்கரை சாதனங்களிலும் பயன்படுத்தலாம் ஆனால் கூரையின் எடையை தாங்குவதற்கு இது ஏற்றதல்ல ஒரு பொருளை அதனுடைய நோக்கத்தை தாண்டி உபயோகிக்கக் கூடாது அரிப்பை எதிர்ப்பதற்காகவே ஸ்டைன்லஸ் ஸ்டீல் உருவாக்கப்பட்டது எனவே இதை இது சம்பந்தப்பட்ட பயன்பாடுகளில் ஈடுபடுத்தலாம் ஆனால் நீச்சல் குளத்தில் எடையை தாங்குவதற்காக ஆஸ்டெனிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உபயோகப்படுத்தக் கூடாது ஒன்று நீங்கள் அதை அரிக்கும் சூழலில் இருந்து ஒருவித பாதுகாப்பு பூச்சு மூலம் பாதுகாக்க வேண்டும் அல்லது ஏதோவொரு வகையில் காப்பிட வேண்டும் ஸ்ட்ரெஸ் கொரோசின் கிராக்கிங்கை தடுக்கும் அல்லது குறைக்கும் வழிமுறைகள் என்ன என்று பார்க்கலாம் முதலில் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் உபயோகப் படுத்துவதற்கான தகுந்த உலோகத்தை தேர்வு செய்ய வேண்டும் இரண்டாவதாக விரிசலை ஊக்குவிக்கும் சேர்மங்களை நீக்கவேண்டும் இவையெல்லாம் செய்யக்கூடியவை மூன்றாவதாக நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஆக்டிவ் பாத் டிசலூஷன் முறையில் இழுவிசை ஆனது விரிசல் வளர்வதற்கு காரணமாகிறது எனவே இழுவிசை ஸ்டிரஸ் மற்றும் அரிப்பை குறைக்கும் வகையில் வடிவமைப்பிலும் உற்பத்தி செயல் முறையிலும் மாற்றம் கொண்டுவர வேண்டும் ஏனென்றால் ஸ்டிரஸ் மற்றும் அரிப்பு இணைந்த நிலையில் ஸ்ட்ரெஸ் கொரோஷின் கிராக்கிங் உருவாகும் எனவே இவை இரண்டையும் நாம் கணக்கில் கொள்ளவேண்டும் முதலில் நாம் பொருத்தமான உலோகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் இரண்டாவதாக விரிசலை ஊக்குவிக்கும் சேர்மங்களை நீக்க வேண்டும் மூன்றாவதாக அந்த அமைப்பின் மீது செயல்படும் இழுவிசை ஸ்டிரஸ் மதிப்பை குறைக்க வேண்டும் இவை அனைத்தையும் கொண்டு அவ்வப்போது ஆய்வு மற்றும் தடுப்பு பராமரிப்பு செய்ய வேண்டும் டேமேஜ் டாலரன்ட் வடிவமைப்பில் அவ்வப்போது ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்றால் இவை இரண்டும் ஒன்றாக இணைந்தது க்ரீப் பிறகு விரிசல் வளர்வதற்குண்டான அடுத்த வழிமுறையை பார்ப்போம் கிரீப் என்றால் என்ன ஒரு பொருளின் மீது நீண்ட காலத்திற்கு விசை செயல்படும் பொழுது வெப்பம் மற்றும் காலத்தை சார்ந்த சிதைவு ஏற்படுவதே கிரீப் ஆகும் நம் அன்றாட வாழ்க்கையில் மக்கள் பயன்படுத்தும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் சாலையில் ஒரு கொள்கலனில் தார் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அறை வெப்பநிலையில் வெளியிலிருந்து விசை ஏதும் செலுத்தப்படாத நிலையில் அது வைக்கப்பட்டுள்ள கொள்கலனில் இருந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மெதுவாக கசிந்து செல்லும் இதே நிலை உலோகங்களில் உயர் வெப்பநிலையில் நிகழும் தாரை போலவே ஒரு உலோகம் கிரீப் அடையும் பொழுது செலுத்தப்படும் விசை மாறாமல் இருந்தாலும் அந்த உலோகம் நீண்டுகொண்டே செல்லும் இது உயர் வெப்பநிலையில் நிகழ்கிறது மற்றும் இங்கே எவ்வாறு கிரீப் காரணமாக விரிசல் வளர்கிறது ஒரு உலோகத்தின் மூலக்கூறு கட்டமைப்பில் ஏற்படும் ஒத்திசைவற்ற நிலை காரணமாக வெற்றிடம் அல்லது துளைகள் ஒன்றிணைக்கப்பட்டு அவை வளர்ந்து மற்றும் ஒன்றுடன் ஒன்று மோதி விரிசலை உண்டாக்குகிறது ஸ்ட்ரெஸ் கொரோஷின் கிராக்கிங் மற்றும் கிரீப் மூலம் ஏற்படும் விரிசலின் வழிமுறைகள் வெவ்வேறானவை இதைப் போலவே பெடிக் காரணமாக ஏற்படும் விரிசல் வேறு மாதிரியானது ஆராய்ச்சியாளர்கள் அதற்குண்டான வடிவமைப்புகளை உருவாக்கி உள்ளனர் எனவே கிரீப்பில் ஒரு உலோகத்தின் மூலக்கூறு கட்டமைப்பில் ஏற்படும் ஒத்திசைவற்ற நிலை காரணமாக வெற்றிடம் அல்லது துளைகள் ஒன்றிணைக்கப்பட்டு அவை வளர்ந்து மற்றும் ஒன்றுடன் ஒன்று மோதி விரிசலை உண்டாக்குகிறது எனவே அவற்றின் இயற்பியல் செயல்முறைகள் வித்தியாசமானவை பல உதாரணங்களில் விரிசலானது மேற்பரப்பில் தொடங்கி வளருகிறது இது ஒரு பொதுவான விஷயம் ஒரு பொருள் தயாரிக்கப்பட்ட பிறகு அதன்மீது முத்திரை குத்துவார்கள் இதன் மூலமும் விரிசல் ஆனது வளர்வதற்கு வாய்ப்பு உள்ளது எனவே விரிசல் ஆனது மேற்பரப்பில் தொடங்கி வளர்கிறது மற்றும் அரிப்பு சூழ்நிலை அதை மேலும் ஊக்குவிக்கிறது எனவே விரிசல் மேற்பரப்பிலிருந்து தொடங்கி வளர்ந்து பிறகு அரிப்பு காரணமாக அந்த பொருளின் செயல்திறனை பாதிக்கிறது நான் முன்பே குறிப்பிட்டது போல க்ரீப்க்கு செயல்முறையின் வெப்பநிலை மிக முக்கியமான காரணியாகும் எனவே இயக்க வெப்பநிலை ஹோல்டு டைம் லோடிங் பிரீக்வன்சி லோடிங் வகை மற்றும் அளவு இயற்கை பண்புகள் மற்றும் கூறுகளின் நுண் கட்டமைப்பு ஆகியவற்றை பார்க்க வேண்டும் மேற்கண்ட காரணிகளை தகுந்த முறையில் பயன்படுத்தி கிரீப் மூலம் உண்டாகும் விரிசல் வளர்ச்சியை குறைக்க முடியும் இதுவரை நாம் பெடிக் ஸ்ட்ரெஸ் கொரோஷின் கிராக்கிங் கிரீப் ஆகியவற்றை தனித்தனியே பார்த்தோம் ஆனால் நடைமுறையில் இவை அனைத்தும் சேர்ந்த மாதிரியே இருக்கும் தனித்தனியாக ஏற்படாது இப்போது கரோஷன் பெட்டிக் என்றால் என்ன என்று பார்க்கலாம் பெட்டிக் மற்றும் SCC காரணமாக தோல்வி முறிவு ஏற்பட்டால் அது கரோஷன் பெட்டிக் என்று அழைக்கப்படும் கரோஷன் பெட்டிக் நிறைய நடைமுறை பயன்பாடுகளில் SCC பெட்டிக் மற்றும் கரோஷன் பெட்டிக் ஆகியவை ஒன்றுசேர்ந்து தோல்வி முறிவு ஏற்படுத்துவதை நாம் காணலாம் ஒரு உதாரணத்தின் மூலம் இது எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை பார்க்கலாம் ஒரு விமானத்தை எடுத்துக்கொள்வோம் விமானம் நிலையாக உள்ள பொழுது மழையின் காரணமாக விரிசல் ஏற்படுகிறது ஸ்ட்ரெஸ் கொரோஷின் கிராக்கிங் விளைவாக விரிசல் வளர்கிறது ஓடுதளத்தில் விமானம் நகரும் பொழுது அதன் மீது அளிக்கப்படும் விசையில் ஏற்படும் மாற்றத்தினால் கரோஷன் பெட்டிக் உண்டாகிறது சீரற்ற அதிர்வு ஆய்வுகளில் விசையின் ஏற்ற இறக்கத்தைப் படிப்பது மிக முக்கியமான சிக்கல்களில் ஒன்றாகும் நிலப்பரப்பு மற்றும் விசையின் ஏற்ற இறக்கம் எவ்வாறு இதற்கு காரணமாக உள்ளது என்பதை உற்று நோக்க வேண்டும் விசையின் ஏற்ற இறக்கத்தை படிப்பது மிக முக்கியமான ஒன்றாகும் இங்கே விசையுடன் சேர்ந்து விரிசலும் உள்ளது இறுதியில் இது கரோஷன் பெட்டிக்கை உண்டாக்குகிறது விமானம் அதிக உயரத்தில் பறக்கும் பொழுது அங்கே வெப்பநிலை 40℃ ஆக இருக்கும் அப்பொழுது கரோஷன் செயலாற்றதாகிவிடும் எனவே இங்கு ஏற்படும் முறிவானது பெடிக் காரணமாகத்தான் ஏற்படும் இது ஒரு சிறந்த உதாரணமாகும் மழையின் காரணமாக ஸ்ட்ரெஸ் கொரோஷின் கிராக்கிங் உண்டாகிறது மற்றும் நிலப்பரப்பின் ஏற்ற இறக்கம் காரணமாக விசையில் ஏற்ற இறக்கம் ஏற்படுகிறது எனவே விமானத்தில் கரோஷன் பெடிக் காரணமாக விரிசல் வளர்கிறது லீகுய்ட் மெட்டல் எம்பிரிட்ட்லேமென்ட் விரிசல் வளர்வதற்குண்டான மற்றுமொரு மெக்கானிசம் லீகுய்ட் மெட்டல் எம்பிரிட்ட்லேமென்ட் ஆகும் இதில் பாதரசம் துத்தநாகம் ஈயம் மற்றும் காட்மியம் போன்ற சில திரவ உலோகங்களின் காரணமாக அரிக்கும் சிதைவு ஏற்படுகிறது ஹைட்ரஜன் எம்பிரிட்ட்லேமென்ட் சிதைவில் சிறிய அளவிலான ஹைட்ரஜனே சிக்கலை ஏற்படுத்த காரணமாய் உள்ளது என்று நாம் கண்டோம் அதே போல் இங்கேயும் சில திரவ உலோகங்கள் சிதைவை ஏற்படுத்துகின்றன அவை எங்கிருந்து வந்தன பிரேஸிங் சாலிடரிங் வெல்டிங் ஹீட் ட்ரீட்மென்ட் அல்லது ஹாட் வொர்க்கிங் போன்ற உற்பத்தி செயல்முறைகள் காரணமாக அவை ஏற்படுகின்றன இவை அடிப்படை உற்பத்தி செயல்முறைகள் ஆகும் அதனால் தான் ஒரு அமைப்பின் பண்புகள் உற்பத்தி செயல்முறையையும் வடிவமைப்பையும் பொருத்தது என்று கூறுகிறோம் அதனால்தான் ஆய்வாளர்கள் உற்பத்தி செயல்முறையையும் வடிவமைப்பையும் ஒன்றிணைத்து ஆய்வு செய்கின்றனர் இது ஒரு அமைப்பின் இறுதி அளவை வைத்து அது எவ்வாறு செயல்படும் என்று கூறுவது போல் அல்ல இந்த அமைப்பு எவ்வாறு உருவாக்கப்பட்டது இதில் என்னென்ன உற்பத்தி செயல்முறைகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த அமைப்பின் செயல்திறனை இது நிர்ணயிக்கிறது எனவே உற்பத்தி செயல்முறை சிக்கல்களையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் SCC ல் விரிசலை உருவாக்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அரிப்பு நிகழவேண்டும் LME ல் ரசாயனங்கள் சிதைவை ஏற்படுத்துகின்றன SCC ல் விரிசலானது அரிப்பின் காரணமாக உண்டாகிறது LME ல் ரசாயன சிதைவு மூலமாக விரிசல் உண்டாகிறது இது முதலில் மெதுவாக வளர்ந்து பிறகு வேகமாக வளர ஆரம்பிக்கிறது இது LME ல் விரிசல் வளர்வதற்கான அறிகுறியை காட்டுகிறது இதை எவ்வாறு குறைப்பது சரியான மேற்பரப்பு செயல் முறைகள் மூலம் அதை குறைக்கலாம் இவ்வாறு செய்வதன் மூலமாக LME ஐ எதிர்க்க முடியும் இந்த எல்லா செயல் முறைகள் மூலமும் விரிசலின் வளர்ச்சியை எவ்வாறு குறைக்கலாம் என்பதை நாம் பார்த்தோம் பெடிக் விரிசலில் மேற்பரப்பு வழுவழுப்பாக இருந்தால் அது விரிசல் உண்டாவதை தாமதப்படுத்தும் ஆய்வாளர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இதில் ஆய்வு செய்கின்றனர் சரியான மற்றும் பொருத்தமான உலோகத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலம் SCC ஐ குறைக்கலாம் LME ல் விரிசல் வளர்வதை சரியான மேற்பரப்பு செயல் முறைகள் மூலம் குறைக்கலாம் எனவே ஒரு ஊடகம் மூலம் விரிசல் வளர்ச்சியை தாமதப்படுத்த முடியும் மேற்பரப்பு செயல் முறைகள் செய்யும் பொழுது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் அதிகபட்ச எச்சரிக்கையுடன் இந்த செயல்முறையை நிகழ்த்த வேண்டும் ஏனென்றால் அதன் மேற்பரப்பில் ஏதேனும் சிதைவு ஏற்பட்டால் அது விரிசலை உருவாக்கி விடும் மேற்பரப்பில் முலாம் பூசும் பொழுது சிறிய விரிசல் இருந்தால் காலப்போக்கில் அது கவனிக்கப்படாமல் விட்டு விட்டால் அங்கு அரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது முலாம் பூசப்பட்ட பிறகு அடிக்கடி அந்தப் பகுதிகளை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் இது மிக முக்கியமானது பிராக்சர் மெக்கானிசம்ஸ் இப்பொழுது பிராக்சர் மெக்கானிசம்ஸம்க்கு செல்வோம் டக்டைல் பிராக்சர் மற்றும் பிரட்டில் பிராக்சர் என்று இரண்டு விதமான மெக்கானிசம் இருப்பதை நாம் கண்டோம் பிரட்டில் பிராக்சர் கிளீவேஜ் என்றும் டக்டைல் பிராக்சர் ரப்சர் என்றும் அழைக்கப்படுகிறது விரிசல் வளர்ச்சியில் இந்த மெக்கானிசம் எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதை காணலாம் இவை இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நாம் உணர வேண்டும் இரண்டு விதமான மெக்கானிசம் இருந்தாலும் பெரும்பாலும் முறிவுகள் டக்டைல் பிராக்சர் மூலமாகவே நிகழ்கின்றது விரிசலின் நுனிப்பகுதி பிளாஸ்டிக் டெபார்மேஷன் அடைந்தால் அந்த மொத்த அமைப்பும் பிரட்டில் போலவே செயல்படும் ஆனால் பிராக்சர் மெக்கானிக்ஸ் பார்வையில் டக்டைல் மற்றும் பிரட்டில் என்ற இரண்டு விதமான வகைப்பாடு உள்ளன நாம் ஏற்கனவே கலந்துரையாடியுள்ள மைக்ரோஸ்கோப்பிக் மற்றும் மாக்ரோஸ்காபிக் பற்றிய புரிதலை வரையறுக்க வேண்டும் இப்பொழுது மைக்ரோஸ்கோப்பிக் அளவு பற்றி பார்க்கலாம் மைக்ரோஸ்கோப்பிக் அளவில் பிராக்சர் டக்டைல் மற்றும் பிரட்டில் என்று இரண்டு விதமாக பிரிக்கப்படுகிறது மாக்ரோஸ்காபிக் பார்வையில் ஒரு அமைப்பானது பிரட்டில் முறையை பின்பற்றுகிறது விரிசலின் வளர்ச்சியுடன் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது பிராக்சர் மிக வேகமான செயல்முறையாகும் இதனால்தான் இவ்விரு பிராக்சர் முறைகளும் மிக வேகமானது என்று நான் கூறினேன் கிளீவேஜ் பிராக்சரில் விரிசலானது வினாடிக்கு 1600 மீட்டர் வேகத்தில் செல்லும் ஆனால் டக்டைல் பிராக்ச்சரின் வேகம் வினாடிக்கு 500 மீட்டர் ஆகும் பந்தய காரானது வினாடிக்கு 100 மீட்டர் வேகத்தில் செல்லும் அதை நாம் அதிக வேகம் என்று நினைப்போம் ஆனால் விரிசல் வினாடிக்கு 500 மீட்டர் வேகத்தில் பயணம் செய்வதால் அதை மிக அதிக வேகம் என்று நாம் கூறலாம் சில அமைப்புகள் பிரட்டில் முறையில் தோல்வி முறிவு அடையும் சில அமைப்புகள் டக்டைல் முறையில் தோல்வி முறிவு அடைகின்றன அதனுடைய மெக்கானிஸத்தை பார்க்கலாம் கிளீவேஜ் பிராக்சர் வேகமானது என்ற விளக்கத்தை அந்த மெக்கானிசம் அளிக்கும் ஏன் டக்டைல் பிராக்சர் மெதுவானது விரிசலின் வளர்ச்சியுடன் ஒப்பிடும் பொழுது இவை இரண்டுமே மிக வேகமான செயல்முறைகள் ஆகும் பிரட்டில் பிராக்சர் கிளீவேஜ் பிராக்ச்சர் என்றால் என்ன இந்த முறையில் அணு தளங்கள் பிரிக்கப்படுகின்றன விரிசலின் நுனிக்கு அருகில் உள்ள அணுக்களை நான் இங்கே உருப்பெருக்கி காட்டியுள்ளேன் இது அதிகம் உருப்பெருக்கம் செய்யப்பட்ட படமாகும் இங்கே கருப்பு வண்ணத்தில் உள்ள கோடானது அணு தளங்கள் பிரிக்கப்பட்டதை குறிக்கிறது ஒவ்வொரு அணு தளமும் படிகங்களை கொண்டுள்ளன மற்றும் வெவ்வேறு திசைகளை நோக்கி உள்ளன ஒவ்வொரு அணுவின் பிரிக்கப்பட்ட தளங்களும் வெவ்வேறானவை அவை வெவ்வேறு திசைகளில் இருப்பதால் பிராக்சர் உண்டாகிறது இதை தெளிவாக வரைந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு முழு அணுவின் வழியே விரிசல் முன்னேறுகிறது அதனால்தான் ஒவ்வொரு அணுவிலும் விரிசலின் வேகம் அதிகமாகும் ஒரு அணுவிலிருந்து மற்றொரு அணுவிற்கு செல்லும்பொழுது V தளத்தின் திசை மாற்றம் அடைகிறது இந்த இயங்கு படத்தைப் பாருங்கள் அதில் இது மிக வேகமாக செல்வதை நீங்கள் காணலாம் படத்தில் காட்டியுள்ளவாறு விரிசல் வளர்கிறது மாக்ரோஸ்காபிக் அளவில் விரிசல் ஒரு நேர்கோடு போலவும் மைக்ரோஸ்காபிக் அளவில் மாற்றம் அடைவது போலவும் வளர்கிறது முறிவு ஏற்பட்ட மேற்பரப்பில் சில முக்கிய அம்சங்கள் உள்ளன அந்த மேற்பறப்பானது சமதளமாக இருப்பதால் ஒளியை நன்றாக எதிரொளிக்கும் எனவே பிரிட்டில் பிராக்சரில் இது போன்ற பளபளப்பான மேற்பரப்பை நாம் காணமுடியும் உண்மையில் நீங்கள் பெர்ஸ்பெக்ஸை எடுத்துக் கொண்டால் அது இயற்கையில் உடையக்கூடியதாக இருக்கும் அதில் பளபளப்பான மேற்பரப்பை நாம் காணலாம் மற்றொரு வகையில் அலுமினியம் மற்றும் ஸ்டீல் ஆகியவற்றை எடுத்துக் கொண்டால் அதில் டக்டைல் பிராக்சர் ஏற்படுகிறது அவை உலோகம் என்பதால் ஆரம்பத்தில் அதன் மேற்பரப்பு பளபளப்பாகவும் நாளடைவில் அது ஆக்சிடேஷன் காரணமாக மங்கலாகவும் ஆகிறது எனவே ஒவ்வொரு அணுவிலும் விரிசல் முன்னோக்கி வளரும் பொழுது தளங்கள் வெவ்வேறு திசைகளில் வலிமை இழப்பதால் இங்கே விரிசல் உண்டாகிறது ஒவ்வொரு அணுவின் வழியாகவும் இது பாய்வதால் அதனுடைய வேகம் அதிகமாக உள்ளது இதிலும் இரண்டு வகையான பிராக்சர் உள்ளன ஒன்று ட்ரான்ஸ்க்ரானுலர் பிராக்சர் அதைத்தான் நாம் இதுவரை கண்டோம் எனவே இதன் மூலம் பெரும்பாலான உலோகங்கள் ட்ரான்ஸ்க்ரானுலர் பிராக்சர் முறையில் தோல்வி முறிவு அடைகின்றது படத்தில் காட்டியுள்ளவாறு அணுக்கள் விரிசல் மற்றும் ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு திசையில் உள்ளன இந்த முறையில் தோல்வி முறிவு ஏற்பட்டால் அது ட்ரான்ஸ்க்ரானுலர் வகையைச் சார்ந்ததாகும் அதை நீங்கள் வரைந்து கொள்ளுங்கள் இங்கே முக்கியமான ஒன்று என்னவென்றால் இந்த விரிசல்கள் அணுக்களை விடுகின்றன இவற்றைப் பொதுவாக அனைத்து உலோக முறிவுகளிலும் பார்க்கலாம் நாம் ஏற்கனவே பார்த்த ஸ்டிரஸ் கரோஷன் கிராக்கிங்கில் விரிசல் ஆனது அணுக்களின் வழியே வளர்ச்சியடைகிறது எனவே இதை இன்டெர்க்ரானுலர் பிராக்ச்சர் என்று அழைக்கலாம் உலோகங்களைப் பொருத்தவரை மொனோலிதிக் லோடிங் கீழ் இன்டெர்க்ரானுலர் பிராக்ச்சர் ஒரு விதிவிலக்கே எனவே மொனோலிதிக் லோடிங் ஒரு விதிவிலக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்டெர்க்ரானுலர் முறையில் முறிவானது அணுக்களின் எல்லை வழியே ஏற்படுகிறது இது பொதுவாக உயர் வெப்பநிலை மற்றும் கரடுமுரடான சூழ்நிலையில் உண்டாகிறது விரிசலின் வளர்ச்சி பற்றிய கருத்துகளில் இதனை நாம் பார்த்துள்ளோம் உயர் வெப்பநிலை மற்றும் கரடுமுரடான சூழ்நிலை ஆகியவையும் இன்டெர்க்ரானுலர் பிராக்ச்சர் உருவாக காரணமாகிறது இப்பொழுது டக்டில் ரப்சர் என்றால் என்ன என்று பார்க்கலாம் முதலில் பொறியியல் உலோகங்களின் பண்புகளை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் அவை இரண்டாம் கட்ட துகள்களை அதிக எண்ணிக்கையில் பெற்றுள்ளன மெட்டலர்ஜிலிருந்து இவற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அலாய் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அதில் என்னென்ன சிக்கல்கள் உள்ளன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் அதில் உள்ள பல்வேறு துகள்கள் பற்றி நீங்கள் அடையாளம் காண முடியாது அவற்றை நன்றாக புரிந்து கொண்டால் டக்டில் ரப்சர் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் இங்கே பெரிய துகள்களின் அளவு 1 முதல் 20 மைக்ரோ மீட்டர் வரை இருக்கலாம் பெரிய துகள்களை ஒளியியல் நுண்ணோக்கி மூலம் காண முடியும் அவை என்ன அவை அலாய் மூலக்கூறுகள் ஆகும் உலோகத்தின் வலிமையை கூட்டுவதற்காக அவை சேர்க்கப்படுவதில்லை தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவை சேர்க்கப்படுகின்றன பிறகு இடைப்பட்ட துகள்கள் உள்ளனஅவற்றின் அளவு 50 முதல் 500 நானோமீட்டர் வரை இருக்கும் அவை எலக்ட்ரான் நுண்ணோக்கியில் தெரியும் பெரிய துகள்களை ஒளியியல் நுண்ணோக்கி மூலம் காண முடியும் இடைப்பட்ட துகள்களை எலக்ட்ரான் நுண்ணோக்கி மூலம் காண முடியும் அவை அலாய் மூலக் கூறுகளின் கலவையாகும் உலோகத்தின் வலிமையை கூட்ட வேண்டுமானால் அவற்றைச் சேர்த்துக் கொள்ளலாம் அதனால்தான் அலாய் மூலக் கூறுகளை சேர்க்கிறோம் சில செயல்முறைகளில் பெரிய துகள்கள் தேவைப்படும் பெரிய மற்றும் இடைப்பட்ட அளவுள்ள துகள்கள் இருந்தால் சிறிய துகள்களையும் நாம் பெற்றிருக்க வேண்டும் அவை பிரெஸிபிட்டட் துகள்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவற்றின் அளவு 5 முதல் 50 நானோமீட்டர் வரை இருக்கும் இது மிக மிக சிறியது ஹீட் ட்ரீட்மெண்ட் மற்றும் ஏஜிங் செயல்முறை மூலம் அவை உருவாக்கப்பட்டவை அவற்றின் பங்களிப்பு என்ன தேவையான யீல்டு வலிமை பெறுவதற்கு அவை துணைபுரிகிறது இவையாவும் மெட்டலர்ஜிகள் துறை சார்ந்தவை உலோகவியலாளர்கள் அதிக வலிமை உள்ள அலாய் உலோகத்தை உருவாக்குகின்றனர் அவை அதிக டப்னெஸ் கொண்டிருக்க வேண்டும் என விரும்பினால் அதற்கேற்றார் படியும் அல்லாயை உருவாக்கலாம் எந்த செயல்முறை மூலம் அவற்றை உருவாக்க வேண்டும் என்பதை அவர்கள் கண்டறிய வேண்டும் தேவையான யீல்டு வலிமை பெறுவதற்கு தகுந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் மற்றும் ஏஜிங் செயல் முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் விசை செயல்படும் போது இந்த துகள்கள் எவ்வாறு செயல்படும் விரிசலின் நுனியில் அதிக அளவு ஸ்டிரஸ் செயல்படும் மற்றும் பிளாஸ்டிக் டெபார்மஷன் ஏற்படும் என்பது நமக்கு தெரியும் பிளாஸ்டிக் டெபார்மஷன் ஏற்படும் போது பெரிய இடைப்பட்ட மற்றும் சிறிய துகள்கள் எவ்வாறு செயல்படும் டக்ட்டில் பிராக்சர் பெரிய துகள்கள் பிரட்டில் தன்மை உடையவை பிளாஸ்டிக் சிதைவை சுற்றியுள்ள மேட்ரிக்சில் அது தகவமைத்துக் கொள்ளாது அதனால் வெற்றிடம் உருவாகிறது டக்டைல் பிராக்சர் ஏற்படும் இடத்தையும் காலத்தையும் குறிப்பிடுவதற்கு இந்தப் பெரிய துகள்கள் பயன்படுகின்றன டக்டைல் பிராக்சர் செயல்முறையில் அதன் பங்களிப்பு ஏதுமில்லை இடைநிலை துகள்களின் பங்களிப்பு என்ன இடைநிலை துகள்கள் தளர்வை ஏற்படுத்தி மேட்ரிக்சில் சிறிய வெற்றிடங்களை உருவாக்குகிறது மேலும் இவை பிராக்சரை தூண்டுகிறது இந்த சிறிய வெற்றிடங்கள் நழுவுதல் காரணமாக வளர்கிறது அதனால்தான் நழுவுதல் பற்றி நாம் அறிந்து கொள்ள சிறிது நேரம் செல விட்டோம் இதை இழுவிசை பரிசோதனையின் மூலம் ஏற்பட்ட ஷியர் லிப்பிலிருந்து கண்டோம் நழுவுதல் காரணமாக இந்த வெற்றிடங்கள் வளர்கின்றன இந்த வெற்றிடங்களில் உலோகம் இல்லாததால் மைக்ரோ நெக்கிங் உருவாகிறது நெக்கிங் மைக்ரோ அளவில் ஏற்படுவதால் மொத்த நீளத்தில் ஏற்படும் மாற்றம் சிறியதாகிறது இப்பொழுது மைக்ரோ அளவுள்ள செயல்முறைகளை பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் ஏனென்றால் மேற்பரப்பு ஏன் சொரசொரப்பாக உள்ளது ஏன் விரிசல் மெதுவாக வளர்கிறது என்ற விளக்கத்தை நாம் தர வேண்டும் மைக்ரோ அளவில் மட்டுமே சாத்தியமாகும் மைக்ரோ அளவில் வெற்றிடம் உருவாவதையும் அது வளர்வதையும் உலோகத்தில் மைக்ரோ நெக்கிங் ஏற்பட்டு விரிசல் பெரிதாகி அதையும் நாம் காண முடியும் இப்பொழுது இந்த இயங்கு படத்தைப் பாருங்கள் இது டக்டைல் பிராக்ச்சரை விளக்குகிறது விரிசலின் முனையில் நிலைத்த பிளாஸ்டிக் டெபார்மஷன் ஏற்படுவதால் டக்டைல் பிராக்ச்சர் ஏற்படுகிறது என்று நாம் பார்த்தோம் இங்கே பெரிய துகள்கள் உடைந்து அல்லது தளர்வாகி விரிசலின் முனையில் பெரிய துளைகளை உருவாக்குகிறது அதே நேரத்தில் இந்த இயங்கு படத்தையும் பாருங்கள் இதை நீங்கள் தனியாக வேறு ஒரு தருணத்திலும் காணலாம் இப்பொழுது இந்த படிநிலைகளை பாருங்கள் பெரிய துகள்கள் உடைந்து அல்லது தளர்வான பிறகு எண்ணற்ற எண்ணிக்கையில் சிறிய துகள்கள் உருவாகின்றன இந்த துளைகள் அல்லது வெற்றிடம் ஒன்றிணைந்து பிராக்ச்சரை உண்டாக்குகிறது மைக்ரோஸ்கோப்பிக் அளவில் பார்த்தோமேயானால் துளைகள் ஒன்றிணையும் பொழுது குறுக்கும் நெடுக்குமாக விரிசல் பெரிதாகிறது பிறகு அம்பு குறியீடு காட்டப்பட்டுள்ளபடி நேராக வளர்கிறது இந்த ஒழுங்கற்ற முறை காரணமாக முறிந்த பகுதி வெளிச்சத்தை உள் வாங்கிக் கொண்டு மங்கலாக தெரிகிறது இப்பொழுது அந்த இயங்கு படத்தை இன்னும் சற்று ஆழமாக உற்று நோக்குவோம் மைக்ரோ நெக்கிங் காரணமாக வெற்றிடங்கள் ஒன்றிணைந்து விரிசல் வளர்வதை காணலாம் இந்த செயல்முறை இங்கே தொடங்குகிறது ஆரம்பத்தில் பெரிய துகள்கள் உடைந்து எண்ணற்ற சிறிய துளைகளாக மாற்றமடைகிறது மைக்ரோ நெக்கிங் காரணமாக முறிவு ஏற்பட்டு விரிசல் மேலும் முன்னோக்கி செல்கிறது மைக்ரோ நெக்கிங்கிற்கு பிறகு விரிசல் பெரிதாகிறது ஏனென்றால் இங்கே துகள்கள் வெளியேற்றப்பட்டு மேற்பரப்பு சொரசொரப்பாகிவிடுகிறது இது மேடு மற்றும் பள்ளங்களை கொண்டுள்ளது இதை ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி மூலம் உருப்பெருக்கி பார்க்க முடியும் இதை நீங்கள் புத்தகங்கள் படித்து அறிந்து கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ப்ரோக் அவர்களின் புத்தகத்தை பார்த்தீர்களேயானால் அதில் உள்ள மைக்ரோகிராப்பில் அலுமினியம் அலாயின் பெரிய துகள்கள் உடைவதையும் அதைத் தொடர்ந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி மூலம் பெறப்பட்ட மேற்பரப்பையும் பள்ளங்கள் மற்றும் மேடுகள் ஆகியவற்றையும் காணலாம் இதன் மூலம் ஏன் டக்டைல் பிராக்ச்சர் அடைந்த ஒரு பரப்பு சொரசொரப்பாக உள்ளது என்று தெரியவரும் மீண்டும் அந்த இயங்கு படத்தை நாம் பார்க்கலாம் இதில் என்னென்ன செயல்முறைகள் சம்பந்தப்பட்டுள்ளன என்று தெளிவாக தெரியும் இங்கே பெரிய துகள்கள் உடைகிறதுஅதன்பிறகு இடைப்பட்ட துகள்கள் நீக்கப்பட்டு துளை உண்டாகிறது அதன்பின் மைக்ரோ நெக்கிங் ஏற்படுகிறது இந்த வகுப்பின் ஆரம்பத்தில் பெடிக் கிராக் குரோத் மாடல் பற்றி விளக்கமாக பார்த்தோம் அதன்பின் ஸ்ட்ரெஸ் கரோஷன் கிராக்கிங் என்னென்ன வழிமுறைகளில் ஏற்படுகிறது என்று பார்த்தோம் பிறகு ஆக்டிவ் பாத் டெசொலுஷன் ஹைட்ரஜன் சிதைவு ஆகியவற்றைப் பார்த்தோம் இறுதியாக பிலிம் இண்டுஸ்ட் கிளீவேஜ் பற்றி பார்த்தோம் பிறகு விரிசல் வளர்ச்சி பற்றிய மற்றொரு மெக்கானிசமான கிரீப் பற்றி பார்த்தோம் நடைமுறையில் இவை அனைத்தும் இணைந்த மாதிரியான செயல்முறை ஏற்படும் விமானம் பற்றிய உதாரணத்தில் விரிசலானது ஸ்ட்ரெஸ் கரோஷன் கிராக்கிங் மூலம் ஆரம்பித்து கரோஷன் பெடிக் காரணமாக வளர்வதை கண்டோம் உண்மையில் விமானத்தில் பெடிக் மெக்கானிசம் மூலமாக விரிசல் வளர்கிறது உண்மையில்அமைப்பின் மீது அனைத்தும் இணைந்த கிராக் க்ரோத் மெக்கானிசம் செயல்படுகிறது இறுதியாக லிக்யூட் மெட்டல் எம்பிரிட்டில்மெண்ட் மெக்கானிசம் பற்றி பார்த்தோம் பிறகு பிராக்சர் மெக்கானிஸம் பற்றி கலந்துரையாடினோம் அதில் பிரட்டில் மற்றும் டக்டைல் முறிவு பற்றி பார்த்தோம் இந்த வகுப்பின் சாராம்சம் என்னவென்றால் கிராக் குரோத் மற்றும் பிராக்சர் மெக்கானிஸம் பற்றி விரிவாகக் கண்டோம் உண்மையில்இந்த ஸ்லைடு விரிசலின் வளர்ச்சி பற்றி சுருக்கமாக எடுத்துரைக்கிறது ஒவ்வொரு சைக்கிளுக்கு பிறகும் விரிசல் வளர்வதை நாம் பார்த்தோம் முதலில் பிரிட்டில் பிராக்ச்சரை எடுத்துக்கொண்டோம் அதில் அணுக்களின் வழியே விரிசல் வேகமாக வளர்கிறது என்று பார்த்தோம் அதே போல் டக்டைல் பிராக்சர் பற்றியும் பார்த்தோம் பிரிட்டில் பிராக்ச்சருடன் ஒப்பிடும் பொது டக்டைல் பிராக்சர் மெதுவானது விரிசலின் வளர்ச்சியுடன் இவ்விரண்டையும் ஒப்பிடும் பொது இதன் வேகம் மிக மிக அதிகம்